அனைவருக்கும் வணக்கம் நாம் மெமரிப் பற்றி விவாதித்தோம் கடந்த வகுப்பில் ஒரு மெமரி ஆர்கனைசேஷனுக்கு நாம் அறிமுகம் செய்யப்பட்டோம் அங்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மெமரி செல்லும் ஒரு பிட் இன்பர்மேஷன் என்ற வடிவத்தில் டிஜிட்டல் இன்பர்மேஷன் சேமிக்கப்படும் இடங்கள் என்று நாம் குறிப்பிட்டோம் இந்த வகுப்பில் நாம் இந்த மெமரி செல்களைப் பற்றி அதிகம் பார்ப்போம் மேலும் இந்த பிஜேடி பைப்போலார் ஜங்க்ஷன் டிரான்சிஸ்டர் அடிப்படையிலான மெமரி செல் அதே போல் CMOS மற்றும் ஸ்டாண்டர்ட் MOS அடிப்படையிலான மெமரி செல் பற்றிப் பார்ப்போம் நாம் எடுத்துள்ளவை ஸ்டேடிக் ரேம்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன ரேண்டம் அக்சஸ் மெமரி நீங்கள் ஏற்கனவே ஸ்டேடிக் கண்டிருக்கிறீர்கள் நாம் ஏற்கனவே கடைசி வகுப்பில் டிஃபைன் செய்தோம் ஸ்டேடிக் ரேம் என்பது அவ்வப்போது பீரியாடிக் ரெஃப்ரெஷிங் தேவையில்லை மேலும் அடுத்த வகுப்பில் டைனமிக் ரேம் அல்லது டிராம் என்றும் அழைக்கப்படும் பிற வகை ரேம் பற்றி விவாதிப்போம் அந்த டிராம் அடிப்படையிலான மெமரி அமைப்பில் தகவல் இன்பர்மேக்ஷன் ஒரு கெபாசிட்டரில் ஸ்டோர் செய்யப்ப்படுவதை நாம் காண்போம் இது கசியக்கூடியதாக இருக்கலாம் இது அடிப்படையில் லீக் ஆகக்கூடியது எனவே இதற்கு அவ்வப்போது பீரியாடிக் ரெஃப்ரெஷிங் தேவை ஸ்டேடிக் ரேமில் நாம் இப்போது விவாதிக்க கூடிய ஒன்று அது அவ்வாறு இல்லை எனவே உங்களுக்கு அந்த வகையான விஷயம் தேவையில்லை ஆனால் டிராமில் தேவைப் படும் பகுதிகளின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது எனவே இங்கே டிரான்சிஸ்டர்களின் எண்ணிக்கை மற்றும் பிற விஷயங்கள் இந்த சர்க்யுட் எலிமென்ட்ஸ் ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கும் எனவே டிராமில் பேக்கிங் அடர்த்தி பேக்கிங் டென்டசிடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே SRAM இது வேகமாக இருக்கும் இதற்கு ரெஃப்ரெஷிங் தேவையில்லை எனவே இந்த அட்வான்டேஜ்கள் உள்ளன எனவே டிராமைப் பற்றி மேலும் பின்னர் பார்ப்போம் எனவே இன்று இந்த ஸ்டேடிக் ரேம் மெமரி யூனிட் மற்றும் இன்னும் குறிப்பாக மெமரி செல்கள் பற்றி விவாதிக்கிறோம் இங்கே நாம் இந்த பிஜேடி அடிப்படையாகக் கொண்ட மெமரி செல்லில் தொடங்குகிறோம் எனவே இதுபோன்ற சில அமைப்பை நாம் முன்பே பார்த்தோம் கடந்த வகுப்பில் ஒரு மெமரி செல்லை பார்த்தோம் இந்த மெமரி செல்லிற்கு 2 லைன்கள் இருந்தன இப்போது அதை கொஞ்சம் வித்தியாசமாக மீண்டும் வரைந்துள்ளோம் எனவே இது ஒரு லைன் D மற்றொன்று D ப்ரைம் ஆகும் அடிப்படையில் பார்ப்பது என்னவென்றால் ஒவ்வொரு மெமரி செல்லிருந்தும் 2 லைன்கள் வெளி வருகின்றன இதை பிட் லைன்கள் என்றும் அழைக்கலாம் 1 பிட் எனவே இது டேட்டா மற்றும் இது டேட்டா பார் ஒன்று மற்றொன்றுக்கு நேர் எதிரானது எனவே இதை நாம் கவனிக்கிறோம் இதைத் தவிர இது X மற்றும் இது Y எனவே அடிப்படையில் இவை மெமரி பிளாக்கில் ஒரு குறிப்பிட்ட இருப்பிடத்தின் அட்ரஸிங் எனவே இது ரோவில் இருந்து வருகிறது இது மேட்ரிக்ஸ் அடிப்படையிலான ஏற்பாடு மேட்ரிக்ஸ் அடிப்படையிலான அட்ரஸிங் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இது ஒரு ரோ டிகோடரிலிருந்து வருகிறது எனவே இது ரோ லைன் மற்றும் இது ஒரு காலம் டிகோடரிலிருந்து வருகிறது எனவே இது காலம் லைன் எனவே இவை இரண்டும் செயல்படுத்தப்படும்போது ஆக்டிவேட் செய்யப்பட்டால் இந்த குறிப்பிட்ட செல் அட்ரஸ் செய்யப்படுகிறது எனவே நாம் பார்ப்பதைத் தவிர இதுதான் நாம் முன்பு பார்த்தது ஒரு கண்ட்ரோல் லாஜிக் இருப்பதைக் காண்கிறோம் எனவே இந்த கண்ட்ரோல் லாஜிக் முன்னர் நாம் பார்த்ததைப் போன்றது கூடுதலாக டேட்டா இன் இன்புட் உள்ளது எனவே இது சிப் செலக்ட் மற்றும் இது நாம் செய்கிற ரீட் அல்லது ரைட் செயல்பாடாகும் தவிர வேறு எதைப் பார்க்கிறோம் இது ஒரு ரைட் ஆம்பிளிபையர் பிளாக் எனவே நாம் இதை ரைட் செய்யும்போது இது சில கூடுதல் சர்க்யுட் ஆகும் இது உண்மையில் செயல்பட எனவே அதை அனலைஸ் செய்வோம் அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் பின்னர் ரீட் ஆம்பிளிபையர் உள்ளது எனவே இது ரீட் அல்லது சென்சிங் ஆம்பிளிபையர் செல்லில் என்ன இருக்கிறது அதை நாம் சென்ஸ் செய்து வெளி உலகிற்கு கிடைக்கச் செய்ய விரும்புகிறோம் எனவே இது ஒரு டிபிக்கல் SRAM மெமரி பிளாக் ஆகும் மேலும் நாம் முன்னோக்கி நகர்வோம் மெமரி செல்லில் மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர் பேர் இருப்பதைக் காண்போம் அது க்ராஸ் கபில்ட் மோடில் கனெக்ட் செய்யப்ப்பட்டுள்ளது மற்றும் இது பைஸ்டேபில் மோடில் ஆபரேட் செய்கிறது மற்றும் அது ஒரு டிரான்சிஸ்டர் ஆனில் உள்ளது அல்லது அது ஆஃபில் உள்ளது அதனுடன் தொடர்புடைய டிரான்சிஸ்டர் ஆப்போசிட் ஸ்டேடில் இருக்கும் ஒன்று ஆனில் இருந்தால் மற்றொன்று ஆஃபில் இருக்கும் எனவே நாம் பார்ப்போம் எனவே இது பேசிக் மெமரி செல் ஆகும் அது எவ்வாறு மறு பகுதியுடன் கனக்ட் செய்யப்படுகிறது அதாவது சென்சிங் ஆம்பிளிபையருடன் ரைட் ஆம்பிளிபையருடன் மற்றவை கன்ட்ரோல் லாஜிக் போன்றவை எல்லாம் அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் பார்ப்போம் எனவே இது நாம் பேசிக்கொண்டிருக்கும் மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர் ஜோடி அவை க்ராஸ் கபுல்ட் மோடில் கனக்ட் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே அவை ஒவ்வொன்றும் ஒரு இன்வெர்ட்டர் என்று கருதலாம் இது காலம் மற்றும் இது ரோ மற்றும் காலம் அட்ரஸ் செலக்ட் லைன்ஸ் சரி அவைகள் செலக்ட் செய்யப்ப்படாதபோது அவை தேர்ந்தெடுக்கப்படவில்லை வேல்யு 0 மற்றும் அவை செலக்ட் செய்யப்ப்பட்டால் வேல்யு 1 அது ஹையாக இருக்கும் இல்லையெனில் அது லோவாக இருக்கும் இது தான் லைன் அந்த டேட்டா மற்றும் டேட்டா பார் பிட் லைன்களுக்கு செல்கிறது எனவே இது ED0 மற்றும் ED1 ஆகும் பிஜேடி அடிப்படையிலான சர்க்யுட்டில் டிரான்சிஸ்டர் அல்லது அதை இயக்கும் ஒன்று லாஜிக் லோவாக இருக்கும்போது வேல்யு 0 3 வோல்ட் அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டிய மற்ற முக்கியமான விஷயம் எனவே சேச்சுரேஷன் அளவைப் பொறுத்து 0 1 0 2 அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் எனவே இங்கே வைக்கப்பட்டுள்ள லாஜிக் லோ 0 3 வோல்ட்டை விட குறைவு என்று கருதலாம் இது ஒரு டி எல் அடிப்படையிலான சர்க்யூட் அல்லது இந்த டிரான்சிஸ்டரின் செயல்பாட்டை நீங்கள் அறிந்திருந்தால் நாம் முன்பு பார்த்த லாஜிக் ஹை இது லாஜிக் ஹையாக இருக்கும்போது இது 3 வோல்ட்டை விட அதிகமாக இருக்கும் என்று நாம் கருதலாம் அது மட்டுமின்றி இந்த லைன்களில் பவர் சப்ளை மற்றும் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக ஒரு பையஸ் வோல்டேஜ் உள்ளது அந்த சர்க்யுட் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் இதற்காக 0 5 வோல்ட் இங்கே வழங்கப்படுகிறது இப்போது கரன்ட் அளவைப் பொறுத்து சிறிய ட்ராப் இருக்கும் இல்லையெனில் அது 0 5 வோல்ட் எனவே இவை லோவாக இருக்கும்போது அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்று லோவாக இருக்கும்போது இந்த X அல்லது Y லோவாக இருக்கும் எனவே இது 0 3 வோல்ட் மற்றும் இது 0 5 வோல்ட் ஆகும் எனவே இந்த திசையில் கரன்ட் பாயாது எனவே அந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட சர்க்யுட் இந்த எமிட்டர் இந்த எமிட்டர் இந்த ED0 மற்றும் ED1 எப்படியும் பங்களிக்காது என்று உங்களுக்குத் தெரியும் எலக்ரிக்கலி பங்களிக்கவில்லை இவை 0 இல் உள்ளன ஆகவே கரன்ட் இந்த வழியில் இந்த வழியில் பாயும் இது நீங்கள் கவனிக்கும் முதல் விஷயம் அடுத்து இந்த இரண்டு டிரான்சிஸ்டர்களும் அவை இரண்டும் ஆனில் இருக்க முடியுமா அல்லது இரண்டும் ஆஃபில் இருக்க முடியுமா இப்போது நீங்கள் இன்வெஸ்டிகேட் செய்தால் அவை இரண்டும் ஆனில் அல்லது அவை இரண்டும் ஆஃபில் இருக்க முடியாது என்பதைக் காணலாம் எனவே இது ஆனில் உள்ளது என்று சொன்னால் இங்கே வோல்டேஜ் என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் கிரௌன்ட் எனவே இது இங்கே ஆன் என்றால் இது சேச்சுரேஷனுக்கு செல்லும் என்பதை அறிவோம் எனவே இந்த ஆர் எனவே இது 0 3 வோல்ட் அல்லது 0 2 வோல்ட் இந்த சேச்சுரேஷன் வேல்யு எதுவாக இருந்தாலும் எனவே அதை ட்ரைவ் செய்ய அது போதுமானதாக இருக்காது எனவே இது ஒரு சிறிய வோல்டேஜ் சிறிய வோல்டேஜ் தேவைப்படும் பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் 0 6 வோல்ட் அல்லது 0 7 வோல்ட் அதை விட அதிகமாக இருக்காது எனவே இது அந்த நேரத்தில் ஆஃபில் இருக்கும் இது ஆனில் இருந்தால் இது ஆஃப் இதேபோல் இது ஆஃபில் இருந்தால் இது கண்டக்ட் செய்யவில்லை இது வோல்டேஜ் ஹையாக இருக்கும் எனவே போதுமான அளவு அதிகமாக இருப்பதால் அது 5 வோல்ட் ஆக இருக்கும் அதை டீப் சேச்சுரேஷனுக்கு ட்ரைவ் செய்கிறது மற்றும் வைசி வெர்சா எனவே அவற்றில் ஒன்று ஆஃபில் இருக்க வேண்டும் அவற்றில் ஒன்று ஆனில் இருக்க வேண்டும் இது 0 வாக இருக்கும் வரை இதுதான் நடக்கிறது எப்படி சுவிட்ச் செய்வது Q னாட் ஆன் மற்றும் Q1 ஆஃப் ஆக இருக்கும் போது எப்படி Q னாட்டை ஆஃப் மற்றும் Q1 ஜ ஆன் செய்வது ரைட் ஆப்ரேஷனில் என்பதை நாம் பின்னர் பார்ப்போம் இந்த பகுதி முக்கிய விஷயம் இது உங்கள் MOS அடிப்படையிலான செல் அல்லது CMOS அடிப்படையிலான செல்லிற்கும் சிமிலராக இருக்கிறது அங்கு 2 இன்வெர்ட்டர்கள் க்ராஸ் கபுல்ட் மேனரில் பேக் டு பேக் கனக்ட் செய்யப்படும இது போன்று ஃபீட்பேக் இந்த முறையில் வருவதை நாம் காணலாம் எனவே மற்ற நிகழ்வுகளுக்கும் இதேபோன்ற விஷயம் இருக்கும் இது இந்த குறிப்பிட்ட பிளாக்கிற்கு ஒரு பைஸ்டேபிள் மோட் ஆஃப் ஆப்பரேஷன் வழங்குகிறது எனவே இவை இரண்டும் ஹையாக இருக்கும்போது இந்த X மற்றும் Y ஹையாக இருக்கும் அதாவது இந்த மெமரி செல் இப்போது ஆக்செஸ் செய்யப்படுகிறது எனவே இவை ஹையாக இருக்கும்போது எனவே அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட லைன் இப்போது இயங்கும் எனவே இப்போது கரன்ட் பாயும் ஏனென்றால் இது 0 5 வோல்ட் அல்லது அதற்கு மேற்பட்டது ரீட் ஆப்பரேஷன் நடக்கும் ரைட் ஆப்பரேஷன் நடக்கும்போது அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே கரன்ட் இந்த திசையில் இயக்கப்படும் எனவே நமது பொது விவாதத்திற்கு Q னாட் ஆன் மற்றும் Q1 ஆஃப் என்பதை நாம் கருதுகிறோம் இதேபோன்ற டிஸ்கஷன் ஒரு ஒப்புமை அது வேறு மாதிரி இருந்தால் இதேபோன்ற அனாலிஸிஸ் பின்பற்றப்படும் இது Q னாட் ஆனாக இருப்பதைப் போலவே விவாதிக்கப்படுவதற்கு சமமானதாகும் இப்போது செல்லிலிருந்து ரீட் செய்வதைப் பார்க்கிறோம் எனவே இந்த செல் ஏற்கனவே இங்கே வழங்கப்படுகிறது உங்களுக்குத் தெரியும் எனவே இது நாம் முன்பு பார்த்த செல் ஆகும் எனவே இது Q னாட் எனவே இது இப்போது ஆன் மற்றும் இது ஆஃப் எக்ஸ் மற்றும் ஒய் இதை நாம் ஹையாக்கியுள்ளோம் எனவே இது ஹை மற்றும் இது ஹை சரி 3 வோல்ட்டுக்கு மேல் உள்ளது இது பையஸ் வோல்டேஜ் 0 5 வோல்ட்டில் வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பையஸ் வோல்டேஜ் பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தேன் எனவே இப்போது இந்த டிரான்சிஸ்டர் ஆனில் உள்ளது இந்த எடிட்டரிலிருந்து கரன்ட் இந்த திசையில் பாயும் இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகி உள்ளது எந்த கரண்டும் பாயவில்லை எனவே எந்த கரண்டும் பாயவில்லை கரன்ட் இந்த திசையில் இருந்து பாய்கிறது ED1 வழியாக எந்த கரண்டும் பாயவில்லை ஏனெனில் இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகி உள்ளது எனவே இப்போது பாயும் கரன்ட் இந்த Q2 வழியாக செல்லும் போது எனவே Q2 ஆன் ஆகும் இந்த விஷயத்தில் இந்த Q3 எந்த கரண்டும் பாயவில்லை எனவே Q3 ஆஃபில் இருக்கும் எனவே Q2 ஆனில் இருக்கும்போது இந்த D அவுட் பார் லோவாக இருக்கும் எனவே இது லோவாக இருக்கும் இது ஹையாக இருக்கும் எனவே Q னாட் ஆன் பின்னர் D அவுட் மூலம் ரீட் செய்யப்பட்ட டேட்டா ஹையாக உள்ளது அதாவது அத்தகைய கான்பிகரேஷன் ஆன் மற்றும் ஆஃபிற்கு ஸ்டோரேஜ் 1 ஆக உள்ளது இதற்கு நேர்மாறாக இது ஆன் மற்றும் இது ஆஃபாக இருந்தால் இந்த திசையில் கரன்ட் பாய்ந்திருக்கும் இது இந்த திசையில் பாய்ந்திருக்காது ஏனெனில் இது ஆஃபாக உள்ளது எனவே இந்த கரன்ட் இதில் பாய்கிறது எனவே இது ஆன் ஆகும் இது ஆஃப் ஆகும் மன்னிக்கவும் இது அல்ல இது ஆஃபில் இருக்கும் எனவே இது ஹையாக இருக்கும் மற்றும் இது லோ ஆகும் எனவே Q1 ON ஆனது டேட்டா அவுட் லோ மற்றும் Q னாட் ON என்றால் டேட்டா அவுட் ஹை ஆகவே தகவல்களைச் சேமிப்பதும் ரீடிங் நடப்பதும் நாம் காட்சிப்படுத்தக்கூடிய வழி இதுதான் இப்போது எழுதும் செயல்பாட்டை பார்க்கிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய சர்க்யுட் இப்போது இது பேசிக் மெமரி செல் பொதுவாக இது ஆனில் இருப்பதாக கருதுகிறோம் Q னாட் ஆன் மற்றும் Q 1 ஆஃப் இது டேட்டா லைன் அல்லது பிட் லைன் மற்றும் இது ரீடிங் அல்லது சென்ஸ் ஆம்பிளிபையர் எனவே இது டி அவுட் பார் மற்றும் இந்த டி அவுட் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது இங்கே இந்த இடத்தில் இந்த குறிப்பிட்ட பிளாக் உள்ளது எனவே இது ஒரு குறிப்பிட்ட பக்கத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் இங்கே என்ன பெற்றுள்ளோம் எனவே இது ஒரு ரீட் ரைட் லாஜிக் இருப்பதைக் காணலாம் கன்ட்ரோல் லாஜிக் உள்ளது சிப் செலக்ட் உள்ளது மற்றும் நாம் எழுத விரும்பும் டேட்டா அதுவும் இருக்கிறது இப்போது சிப் செலக்ட் ஹையாக இருந்தால் செல் படிக்கப்படவோ அல்லது எழுதப்படவோ இல்லை எனவே சிப் செலக்ட் ஹை என்றால் இது 0 எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ட்ரை ஸ்டேட் செய்ய பிற சர்க்யுட்டரி உள்ளன சிப் செலக்ட் லோவாக இருக்கும்போது இது 0 ஆக இருக்கும் இது 1 சரி மற்றும் அந்த நேரத்தில் இந்த ரீட் ரைப் இன்புட் ரீட் ரைட் பார் இன்புட் ஹையாக இருக்கும் எனவே இது உங்கள் ஹை சரி எனவே இது ரீட் ஆப்பரேஷன் என்பது உங்களுக்குத் தெரிந்த ஒன்று எனவே இது உங்கள் 1 மற்றும் இது உங்கள் 1 சரி எனவே இது இந்த 1 இங்கே உங்களுக்கு ஒரு 0 இங்கே கொடுக்கும் இது தெளிவாக இருக்கிறதா எனவே இந்த 0 இந்த NAND கேட் அவுட்புட்டிற்கு 1 ஐ உருவாக்கும் மேலும் இது ஒரு அவுட்புட்டை உருவாக்கும் இது 1 என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே சிப் செலக்ட் 0 மற்றும் ரீட் ரைட் என்பது ரீட் ரைட் பார் இன்புட் 1 ஆகும் எனவே D இன் எதுவாக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் இங்கே 1 1 இருக்கிறது ஏனெனில் இந்த ரீட் இன்புட் 0 என்றால் ரீட் இன்புட் 1 என்றால் இந்த NOT கேட் அவுட்புட் 0 என்றும் இந்த தொடர்புடைய இரண்டு NAND கேட் அவுட்புட் 1 ஆக இருக்கும் என்றும் பொருள் இந்த பகுதி புரிந்து கொள்ளப்படுகிறது பின்னர் மீதமுள்ள விஷயம் இது ஹையாக இருந்தால் மற்றும் இது ஹை இந்த 2 டிரான்சிஸ்டர்கள் Q4 ON மற்றும் Q5 ON எனவே இந்த வோல்டேஜ் மிகச் குறைவானது இங்கே இந்த வோல்டேஜ் மிகச் குறைவு 0 3 வோல்ட் 0 2 வோல்ட் 0 1 வோல்ட் அந்த வரம்பில் இருக்கும் எனவே இந்த டையோடு ஆஃப் இந்த டையோடு ஆஃப் எனவே சர்க்யூட்டின் இந்த பகுதி எனவே சர்க்யூட்டின் இந்த பகுதி சர்க்யூட்டின் இந்த பகுதி அது இங்கு இல்லாததுபோல் ஆகும் இந்த திசையிலிருந்து எந்த கரண்டும் பாயாதக் காரணத்தால் அது டையோடு என்பதால் கரன்ட் ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டுமே பாயும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே மற்ற திசையிலும் கரன்ட் போக வாய்ப்பு இல்லை எனவே இது நாம் முன்பு பார்த்தது எனவே ஸ்டான்டர்ட் ரீட் ஆப்பரேஷன் நடக்கும் இப்போது நாம் வேறு ஆப்ஷனுக்கு செல்வோம் இப்போது இந்த ரீட் ரைட் பார் இன்புட் 0 இது 1 சிப் செலக்ட் 0 ஆகும் இது 1 சரி இப்போது டி இன் லோவாக இருந்தால் எனவே அது 0 பின் இதுவும் 1 இது நாட் கேட் எனவே இது 1 எனவே இந்த NAND கேட் அவுட்புட் 0 ஆக இருக்கும் மேலும் இந்த NAND கேட் அவுட்புட் 1 ஆக இருக்கும் இது தெளிவாக இருக்கிறதா இந்த பகுதி புரிந்து இருக்கும் டிரான்சிஸ்டர் Q5 இன் இந்த குறிப்பிட்ட பேஸ் வோல்டேஜ் இந்த Vb இதன் காரணமாக இது ஹையாக உள்ளது மற்றும் இது லோவாக உள்ளது இதன் பொருள் என்ன எனவே இது ஆன் ஆகும் இந்த வோல்டேஜ் இங்கே லோவாக இருக்கும் இது லோ அதாவது இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் எனவே இங்கே இந்த வோல்டேஜ் ஹையாக உள்ளது இப்போது இந்த டையோடு கண்டக்ட் செய்கிறது ஹை என்றால் வி சிக்கு அருகில் உங்களுக்குத் தெரியும் 5 வோல்ட்டுக்கு அருகில் உள்ளது ஐ சி ட்ராப் எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதைப் பொறுத்தது இங்கே 0 7 வோல்ட் ட்ராப் உள்ளது எனவே இப்போது இந்த வோல்டேஜ் நாம் முன்பு பார்த்ததை விட மிகப் அதிகம் எனவே இங்கே ஒரு பாதை இருக்கிறது இங்கே ஒரு பாதை உள்ளது என்பதை இது காட்டுகிறது எனவே மீதமுள்ள வோல்டேஜ் ட்ராப் கரன்ட் ட்ராப் இங்கே இருக்கும் எனவே இந்த வோல்டேஜ இப்போது ஹை லெவலிள் உள்ளது என்பதை இப்போது நீங்கள் காணலாம் மறுபுறம் என்ன இது இன்னும் லோவாகவே உள்ளது ஏனெனில் இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆக உள்ளது எனவே இந்த பக்கம் இப்போது இது ஹை இந்த ED0 மற்றும் இந்த ED1 லோவாக உள்ளது மற்றும் EC0 ER0 இந்த EC1 ER1 அவை அனைத்தும் ஹை ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட செல் அட்ரஸ் செய்யப்படுகிறது இப்போது இந்த விஷயம் நிகழும் போது Q னாட் இது ஆனில் இருந்தது மற்றும் Q1 ஆஃபில் இருந்தது இப்போது க்ராஸ் கபுல்ட் ஸ்ட்ரக்சர் இது 1 ஐ வைத்திருந்தது ஒன்று ஆனாக இருந்தால் அது தொடர்ந்து ஆனாக உள்ளது மற்றொன்று ஆஃப் என்றால் அது ஆஃபாக உள்ளது எனவே அந்த நேரத்தில் அப்படித்தான் இருந்தது இப்போது இங்குள்ள இந்த வெளிப்புற கட்டாய இன்புட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸிங் இன்புட்ஸ் காரணமாக இது ஹையாக உள்ளது மற்றும் இது லோவாக உள்ளது என்ன நடக்கும் எனவே இந்த டிரான்சிஸ்டர் இப்போது இந்த திசையில் கண்டக்ட் செய்ய முடியாது எனவே இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகும் மேலும் இது இங்கே வோல்டேஜை அதிகரிக்கிறது எனவே அந்த வோல்டேஜ் இந்த டிரான்சிஸ்டரை ஆன் செய்யும் மற்றும் இது லோவாக உள்ளது எந்த பிரச்சினையும் இல்லை அது சாத்தியமாகும் எனவே Q னாட் இப்போது ஆஃப் ஆகும் கண்டக்ட் ஆகாது எனவே VC0 எனவே VC0 என்பது இந்த வோல்டேஜ் ஹை ஆகும் இது இப்போது Q1 ஐ ஆன் செய்யும் எனவே ஆனாக இருந்த Q னாட் இப்போது ஆஃப் ஆகும் மற்றும் Q 1 ஆன் ஆகும் பிறகு நீங்கள் ரைட் ஆப்பரேஷனை நிறுத்தினால் சர்க்யூட் மீண்டும் நார்மல் ஸ்டேட்டுக்கு செல்லும் எனவே இவை இரண்டும் 0 இது செயல்படுத்தப்படவில்லை எனவே இந்த க்ராஸ் கபுல்ட் இயல்பு Q1 ஐ ON இல் வைத்திருக்கும் மற்றும் Q னாட் ஐ ஆஃப்பில் வைத்திருக்கும் இதற்கு முன் இது Q னாட்க்கு அது ஆனில் இருந்தது Q1 அது ஆஃபில் இருந்தது அது ஆஃபிலலேயே இருந்தது எனவே இதேபோன்ற விஷயம் இங்கே நடக்கும் அது ஸ்டேபிலாக இருக்கும் நான் சொன்னது போல் அதற்கு ரெஃப்ரெஷிங் தேவையில்லை மேலும் அடிப்படையில் அவை ஒன்றுக்கு ஒன்று நிலையான ஸ்டேபில் மோடில் வைத்திருக்கிறது மெமரி செல்லுக்குள் சுவிட்சிங் எவ்வாறு நடக்கிறது டிரான்சிஸ்டர்கள் இப்போது மாறுகின்றன அதாவது அங்கு ஆன் அல்லது ஆஃப் ஆக மாறுகிறது Q னாட் ஆன் என்பது லாஜிக் 1 என்று ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கும் அல்லது வேல்யு 1 ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கும் பின்னர் Q நாட் ஆப் என்பது பைனரி வேல்யு 0 என்பது நாம் முன்பு பார்த்த வழியில் ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கும் இப்போது ரீட் செய்யுங்கள் 0 இருந்தது என்பதைக் காண்போம் எனவே இந்த ஆப்பரேஷனுக்கு பிறகு 0 இப்போது இங்கே Dஅவுட் இல் ரீட் செய்யப்படும் அதற்கு பதிலாக D இன் ஹையாக இருந்தால் என்ன நடக்கும் எனவே D இன் ஹையாக இருந்தது என்றால் இது லோவாக இருந்திருக்கும் இது ஹையாக இருந்திருக்கும் இது ஹையாக இருந்தால் எனவே இது ஹையாக உள்ளது இது ஹையாக உள்ளது இந்த ரீட் மற்றும் சிஎஸ் இன்புட்டுகள் காரணத்தினால் எனவே இது லோவாக உள்ளது என்றால் இது ஹை அதாவது இது கன்டக்டிங் எனவே இந்த பகுதி லோவாக உள்ளது எனவே இது கண்டக்ட் செய்யவில்லை இது லோவாக உள்ளது என்றால் இது கன்டக்ட் செய்யவில்லை எனவே இது ஹை எனவே இந்த அவுட்புட் ஹையாக மாறும் எனவே இது ஹை எனவே இது ஹையாக மாறும் இது லோவாக மாறும் அதாவது Q1 கன்டக்ட் செய்யாது மற்றும் Q னாட் கன்டக்ட் செய்யும் எனவே இது முந்தைய வழக்கு போன்றது Q1 கண்டக்ட் செய்யவில்லை ஏனெனில் இந்த டிரான்சிஸ்டர் ஆஃபில் உள்ளது எனவே இது அதன் முந்த வேல்யுவில் தொடர்ந்து இருக்கும் அது லாஜிக் 1 இந்த குறிப்பிட்ட செல்லில் ஸ்டோர் செய்யப்பட்ட ஒரு பைனரி வேல்யு 1 எனவே இது ரைட் ஆப்ரேஷனில் இவ்வாறு நடைபெறுகிறது டி நாம் புரிந்து கொண்டால் இதேபோன்ற விஷயம் CMOS அடிப்படையிலான அல்லது MOS அடிப்படையிலான SRAM ஸ்டேடிக் ரேம் கரன்ட் ட்ரைவ் ஆகும் விதம் அந்த விஷயங்கள் போன்றவை ஏனென்றால் இது ஒரு ஃபீல்ட் எஃபெக்ட் டிவைஸாக இருப்பதால் அந்த விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றன ஆனால் அடிப்படை புரிதல் அப்படியே உள்ளது எனவே வழக்கமான SRAM CMOS ஒன்றை இங்கே காண்கிறோம் எனவே இது PMOS மற்றும் இது NMOS PMOS NMOS ஆகும் எனவே ஒரு CMOS இன்வெர்ட்டர் இது மற்றொரு CMOS இன்வெர்ட்டர் மற்றும் இது மீண்டும் க்ராஸ் கபுல்ட் முறையில் கனக்ட் செய்யப்பட்டுள்ளது முந்தைய விவாதத்திலிருந்து நாம் அறிவோம் ஒன்று ஆனில் இருந்தால் மற்றொன்று ஆஃபில் இருக்க வேண்டும் எனவே இந்த NMOS ஆனில் இருந்தால் மன்னிக்கவும் இந்த NMOS இந்த NMOS ஆஃபில் இருக்க வேண்டும் பிஜேடி கனெக்ஷன் இருந்த விதம் மற்றும் வைசி வர்சா இது ஆனில் இருந்தால் இது ஆஃபில் இருக்கும் இந்த எக்ஸ் மற்றும் ஒய் லோவாக இருந்தால் அது அதன் ஸ்டேட் நிலையை பராமரிக்கும் இப்போது இது காலம் அட்ரஸ் லிருந்து ரோ மற்றும் அட்ரஸிலிருந்து வரும்போது எனவே இவை டேட்டா லைன்ஸ் அட்ரஸ் டிகோடரிலிருந்து வரும் இந்த எக்ஸ் ரோ அட்ரஸ் என்று இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த டிரான்சிஸ்டர்கள் Q5 Q7 Q9 Q6 Q8 இவை அனைத்தும் பாஸ் டிரான்சிஸ்டர்கள் பாஸ் டிரான்சிஸ்டர் என்றால் இன்புட் ஹையாக இருந்தால் ஒரு சேனல் உருவாகிறது எனவே அடிப்படையில் சோர்ஸ் மற்றும் ட்ரைன் மிகவும் குறைந்த ரெஸிஸ்டன்ஸ் பாத் உள்ளது எனவே ஒன்று மற்றொன்றுடன் இணைக்கப்படுகிறது எனவே தகவல் வேல்யு சிக்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபுறம் நகர்கிறது எனவே நாம் பேசும் பாஸ் டிரான்சிஸ்டர்களை பற்றி நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த எக்ஸ் ஹையாக மாறும் போதெல்லாம் Q5 மற்றும் Q6 இந்த டேட்டா மற்றும் பேட்டா பார் லைன்களுக்கு பிட் லைன்களுக்கு கிடைக்க செய்கிறது எனவே இந்த மொத்த மெமரி செல் மற்றும் இந்த இரண்டு டிரான்சிஸ்டர்கள் டேட்டா லைன்களுக்கு ஆக்ஸஸ் வழங்குகின்றன எனவே அவை பெரும்பாலும் ஒன்றாக இணைக்கப்பட்டு 6 டிரான்சிஸ்டர் கான்பிகரேஷன் என அழைக்கப்படுகின்றன இந்த ஏற்பாட்டை CMOS SRAM க்கான 6 டிரான்சிஸ்டர் கான்பிகரேஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே 1 2 3 4 5 6 இவை 6 டிரான்சிஸ்டர்கள் எனவே எக்ஸ் மற்றும் ஒய் லோவாக இருக்கும்போது இந்த சர்க்யுட் அட்ரஸ் செய்யப்படவில்லை எனவே அது ஸ்டோர் செய்கிறது ஏனெனில் அது எந்த தகவலையும் வைத்திருந்தாலும் அது பைஸ்டேபிள் மோடில் உள்ளது மேலும் ரீட் ஆப்பரேஷனுக்கு எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டும் ஹை இது இப்போது பார்க்க இது ரீட் பார் மற்றும் ரைட் எனவே ரீட் ஆப்பரேஷனுக்கு இது லோவாக இருக்க வேண்டும் எனவே அடிப்படையில் இது ஒரு பாஸ் டிரான்சிஸ்டர் எனவே D இன் அந்த திசையில் செல்ல அனுமதிக்கப்படவில்லை எனவே அந்த நேரத்தில் டேட்டா பாரில் எந்த இன்பர்மேஷன் உள்ளதோ இந்த Y ஹையாக உள்ளது எனவே இது பாஸ் டிரான்சிஸ்டர் Q8 ஐ கடந்து செல்வகிறது பின்னர் இது ஒரு CMOS இன்வெர்ட்டர் எனவே டேட்டா பார் எதுவாக இருந்தாலும் அதன் இன்வர்ஷன D அவுட்டில் கிடைக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே Q1 Q 2 இந்த ஜோடி இந்த Q2 ஆன் அதாவது அவுட்புட ஹை இது ஆஃப் ஆக இருந்தால் அவுட்புட் லோவாக இருக்கும் இப்போது ரைட் ஆப்பரேஷன் எவ்வாறு நடைபெறுகிறது மீண்டும் இந்த இரண்டு அட்ரஸும் ஹையாக இருக்க வேண்டும் சிப் செலக்ட் எங்கிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட சிப்பிற்கான ஆக்ஸஸ் கொடுப்பது அது சரியான வேல்யுவில் இருக்க வேண்டும் இப்போது இது 1 எனவே D இன் நுழைய அனுமதிக்கப்படுகிறது இந்த D இன் மீண்டும் இங்கு வரும்போது இது ஒரு கட்டாய இன்புட் ஃபோர்ஸ்டு இன்புட் இது உங்களுக்குத் தெரியும் அதற்கான இந்த குறிப்பிட்ட அவுட்புட் அதிக வேல்யு உள்ளதாக இருக்கும் இது ஒரு ஹை அனுப்புகிறதா என்று பாருங்கள எனவே இந்த ஹையானது இதை ஆன் ஆக்கும் மேலும் அது இதை ஆஃப் ஆக்கும் இந்த வேல்யு லோவாகும் எனவே இந்த லோவானது இதை ஆஃப் ஆக்கும் அது ஹை நிலையில் இருக்கும் பின்னர் நீங்கள் அதை நீக்கினால் அது பைஸ்டேபில் இயல்பு என்பதால் அது தொடர்ந்து இந்த வளைவில் இருக்கும் எனவே அது சுவிட்ச் ஆகும் எனவே அதன்படி இந்த மாறுதல் சுவிட்சிங் நடக்கும் என்று உங்களுக்குத் தெரியும் 0 ரைட் செய்வதற்கு இது லோவாக இருக்கும் எனவே இந்த வேல்யு இந்த நேரத்தில் லோவாக இருக்கும் இது இதை ஆன் ஆகவும் இது ஆஃப் ஆகவும் ஃபோர்ஸ் செய்யும் இது ஒரு பொதுவான ஏற்பாடு எனவே இறுதியாக MOS அடிப்படையிலான SRAM எனவே MOS அடிப்படையிலான SRAM இல் நீங்கள் பார்த்த பிஜேடி அடிப்படையிலான மெமரி செல்லுடன் கம்பேர் செய்யப்படுகிறது எனவே இந்த இரண்டு டிரான்சிஸ்டர்களையும் இன்வெர்ட்டரில் இருந்தது இங்கே சாதாரண ரெஸிஸ்டருக்கு பதிலாக இது MOS அடிப்படையிலான டிரான்சிஸ்டரைக் கொண்டிருக்கலாம் இது MOS அடிப்படையிலான ரெஸிஸ்டன்ஸ் இது குறைந்த இடத்தை எடுக்கும் இல்லையெனில் இந்த இடத்தில் ஒருவர் சாதாரண ரெஸிஸ்டன்ஸும் இங்கே வைக்க முடியும் இதுவும் அதே க்ராஸ் கபுல்டு பைஸ்டேபில் ஆப்பரேஷன் மோடை வழங்கும் குறுக்கு க்ராஸ் கபுல்டு இன்வெர்ட்டர்கள் பைஸ்டேபில் ஆப்பரேஷன் மோடை வழங்கும் எனவே மீண்டும் MOS அடிப்படையிலான டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி லோடுகளை செய்தால் பின்னர் உங்களுக்கு 1 2 3 4 கிடைத்துள்ளது மேலும் இந்த 2 ஆக்ஸஸ் வழங்குகிறது எனவே 6 டிரான்சிஸ்டர் கான்பிகரேஷன் மற்றும் இவை சாதாரண ரெஸிஸ்டன்ஸினால் மாற்றப்பட்டால் இது அதிக இடத்தையும் எடுக்கும் சற்று கடினம் இந்த MOS அடிப்படையிலான டிவைஸ்கள் வழங்கும் பேக்கிங் அடர்த்தி அதன் உகந்த பயன்பாடுகளைப் பெற முடியாது பின்னர் அது 4T கான்பிகரேஷன் அல்லது 4 டிரான்சிஸ்டர் கான்பிகரேஷன் என்று அழைக்கப்படும் எனவே இது ஒரு பொதுவான அமைப்பு மற்றும் நீங்கள் அதைப் பார்த்தால் Aனாட் முதல் A5 வரை உள்ளது என்பதைக் காணலாம் எனவே 6 பிட் அட்ரஸ் எனவே 6 பிட் அட்ரஸ் 6 டு 64 அட்ரஸ் டிகோடிங் நடக்கிறது எனவே 64 ரோக்கள் இங்கேயும் அங்கே 6 உள்ளன எனவே 64 ரோக்கள் எனவே 64 இன்டு 64 4096 வர்ட்ஸ் உள்ளன ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் 1 பிட் தகவல்களை ஸ்டோர் செய்கிறீர்கள் எனவே இது 4096 வர்ட் 4096 இன்டு 1 பிட் MOS ரேம் MOS SRAM பிட் ஆர்கனைஸ் எனவே இது மேட்ரிக்ஸ் அட்ரஸிங் எனவே இத்துடன் நாம் முடிவுக்கு வருகிறோம் நீங்கள் மிக விரைவில் பார்த்தது என்னவென்றால் ஸ்டேடிக் ரேம் அல்லது ஸ்டேடிக் SRAM என்பது BJT மாஸ்பெட் CMOS ஆல் செய்யப்பட்ட முடியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் டிரான்சிஸ்டர்களால் ஆன க்ராஸ் கபுல்ட் இன்வெர்ட்டர்களையும் அவை பிஸ்டபிள் பயன்முறையில் இயங்குவதையும் பார்க்கிறோம் பிஜேடிக்கு இந்த சென்ஸ் ஆம்பிளிபையர்கள் மற்றும் ரைட் ஆம்பிளிபையர்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பார்த்தோம் இதேபோல் நாம் CMOS மற்றும் சாதாரண MOS ஐப் பார்த்தோம் ரீட் மற்றும் ரைட் செயல்பாட்டிற்கான பாஸ் டிரான்சிஸ்டர்களின் பயன்பாடுகள் பார்த்தோம்